காலை வணக்கம் எனவே இப்பொழுது மற்றொரு முக்கியமான வகை செலவு மதிப்பீட்டு நுட்பத்தை கோகோமோவின் மற்றொரு மாறுபாட்டைப் பார்ப்போம் இதை நாம் கோகோமோ II என்று அழைக்கிறோம் எனவே எங்காவது அதை கோகோமோ ரோமன் எழுத்துக்கள் II என நாம் காணலாம் சில புத்தகங்களில் அவர்கள் கோகோமோ என எழுதியுள்ளனர் அவை கோகோமோ 2 என இலக்கமாக உள்ளன எனவே எந்த பிரச்சனையும் இல்லை எனவே கோகோமோ II 1980 களின் முற்பகுதியில் கோகோமோ மதிப்பீட்டு மாதிரி முன்மொழியப்பட்ட காலத்திலிருந்து நாம் காண்கிறோம் மென்பொருள் மேம்பாட்டு முன்னுதாரணம் மற்றும் மேம்பாட்டு ப்ராஜெக்ட்களின் பண்புகள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஆளாகியுள்ளன இன்றைய மென்பொருள் ப்ராஜெக்ட்களின் அளவு மிகப் பெரியவை மேலும் அவை புதிய தயாரிப்புகளை உருவாக்க தற்போதுள்ள மென்பொருள் கூறுகளை மீண்டும் பயன்படுத்துகின்றன அவை பரவலாகிவிட்டன எனவே இதேபோல் பிற புதிய நுட்பங்களான ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரீ இன்ஜினியரிங் இவையெல்லாம் தானியங்கு கருவிகளைப் மற்றும் பல case கருவிகளைப் பயன்படுத்துகிறது எனவே செலவை மதிப்பிடும்போது அவை கவனிக்கப்பட வேண்டும் எனவே கோகோமோவின் ஆரம்ப பதிப்பு கோகோமோ நீட்டிக்கப்பட்டுள்ளது அது கோகோமோ II என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக கூறு அடிப்படையிலான மென்பொருள் உருவாக்கம் மற்றும் சேவை சார்ந்த கட்டமைப்புகளின் விஷயத்தில் அவை பிரபலமாகிவிட்டன கூறு அடிப்படையிலான மென்பொருளின் எஃபர்ட் அல்லது செலவு அல்லது வளர்ப்பது அல்லது SOA அடிப்படையிலான பயன்பாடுகளை உருவாக்குவது புதிய ஆயுள் சுழற்சி போன்ற RAD ஸ்க்ரம் அல்லது தீவிர நிரலாக்க முதலியன போன்ற புதிய வாழ்க்கை சுழற்சி மாதிரிகள் ஆகியவற்றை நாம் எவ்வாறு மதிப்பிட முடியும் மேலும் கூறு அடிப்படையிலான மென்பொருட்களுக்கான இணைய அடிப்படையிலான பயன்பாடுகளுக்கு புதிய மேம்பாட்டு முன்னுதாரணங்கள் வந்துள்ளன மற்றும் அவை பயன்படுத்தப்படுகின்றன எனவே எஃபர்ட் மற்றும் செலவை மதிப்பிடும்போது அவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் 1900 1980 களில் எந்தவொரு நிரலும் ஊடாடத்தக்கதாக இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் பார்த்தால் வரைகலை பயனர்கள் GUI களாக இருந்ததால் வரைகலை பயனர் இடைமுகங்களும் கிட்டத்தட்ட இல்லை ஆனால் இப்பொழுது நாம் GUI இல்லாமல் எந்த நிரலையும் பார்க்கிறோமா GUI இல்லாமல் அது பயனில்லை யாரும் அதைப் பயன்படுத்த மாட்டார்கள் எனவே GUI களின் வளர்ச்சியை எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்வது என்பது எஃபர்ட் செலவு போன்றவற்றை மதிப்பிடுகையில் மிக முக்கியமானது மறுபுறம் இன்றைய மென்பொருள் தயாரிப்புகள் மிகவும் ஊடாடும் தன்மை கொண்டவை அவை விரிவான வரைகலை பயனர் இடைமுகங்களை ஆதரிக்கின்றன எனவே இவற்றை எஃபர்ட் மற்றும் செலவை மதிப்பிடும்போது கருத்தில் கொள்ள வேண்டும் GUI பகுதியை வளர்ப்பதற்கு செலவிடப்பட்ட எஃபர்ட்கள் பெரும்பாலும் மென்பொருளின் உண்மையான செயல்பாட்டை வளர்ப்பதற்கு செலவழித்த எஃபர்ட்டை போலவே இருக்கின்றன கிட்டத்தட்ட 50 சதவிகித முயற்சிகள் GUI பகுதியை வளர்ப்பதற்கு செலவிடப்படுவதைப் பார்க்கலாம் எனவே அதை புறக்கணிக்க முடியாது எனவே GUI பகுதியை உருவாக்குவதற்கு செலவழித்த எஃபர்ட் பெரும்பாலும் மென்பொருளின் உண்மையான செயல்பாட்டை வளர்ப்பதற்கு செலவழித்த எஃபர்ட் ஆகும் எனவே எஃபர்ட் மற்றும் செலவை மதிப்பிடுகையில் இந்த வளரும் GUI பகுதியை கருத்தில் கொண்டு நாம் கணக்கிட வேண்டும் இந்த நவீன நிரலாக்க முன்னுதாரணங்கள் இருக்கும் இந்த மாற்றப்பட்ட சூழ்நிலையில் கோகோமோவை பொருத்தமானதாக்குவதற்காக GUI உள்ளது இது மற்ற நுட்ப நேர்மாறு பொறியியல் மறுபயன்பாடு போன்றவற்றைக் கூறுகிறது போஹம் 1995 இல் கோகோமோ 2 ஐ முன்மொழிந்தார் எனவே நான் ஏற்கனவே கோகோமோ II ரோமன் லெட்டரை பயன்படுத்தும் சில புத்தகங்களை உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் சில புத்தகங்கள் கோகோமோ 2 என்கின்றன எனவே தயவுசெய்து குழம்பி கொள்ள வேண்டாம் கோகோமோ 2 மூன்று புதிய மாடல்களை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் பெருகிய முறையில் துல்லியமான செலவு மதிப்பீடுகளை பெறுகிறது மென்பொருள் தயாரிப்பின் வெவ்வேறு கட்டங்களில் ப்ராஜெக்ட் செலவை மதிப்பிடுவதற்கு இதைப் பயன்படுத்தலாம் ப்ராஜெக்ட் முன்னேறும்போது அவற்றின் இந்த மாதிரிகள் ஒரே ப்ராஜெக்ட்டின் வெவ்வேறு கட்டங்களில் பயன்படுத்தப்படலாம் உண்மையில் இங்கே மூன்று மாதிரிகள் எழுதப்பட்டுள்ளது ஆனால் இப்பொழுது நாம் சமீபத்திய ஆய்வு பொருளில் நான்கு மாடல்கள் உள்ளதை கண்டுபிடித்தோம் மேலும் ஒரு மாதிரியைக் கண்டுள்ளேன் இது ஒரு மறுபயன்பாட்டிற்காக சேர்க்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் அதை நான்கு மாடல்கள் என சரிசெய்யலாம் எனவே இப்பொழுது கோகோமோ II இன் முக்கிய நோக்கங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் 1990 மற்றும் 2000 களின் வாழ்க்கைச் சுழற்சி நடைமுறைகளுக்கு ஏற்ற ஒரு மென்பொருள் செலவு மற்றும் அட்டவணை மதிப்பீட்டு மாதிரியை உருவாக்குவதே கோகோமோ II இன் முக்கிய நோக்கம் தொடர்ச்சியான மாதிரி மேம்பாட்டிற்கான மென்பொருள் செலவு தரவுத்தளம் மற்றும் கருவி ஆதரவு திறன்களை உருவாக்குவது மற்றொரு நோக்கம் எனவே இது எதிர்கால மென்பொருள் வாழ்க்கை சுழற்சி செயல்முறைகளுக்கான செலவு மாதிரிகளிலிருந்து எடுக்கப்பட்டது கோகோமோ 2 0 1995 இன் அன்னல்ஸ் ஆஃப் மென்பொருள் பொறியியலில் வெளியிடப்பட்டது கோகோமோ II மாதிரியில் கோகோமோ II துணை மாதிரிகளின் வரம்பை ஒருங்கிணைப்பதைப் பார்ப்போம் இது பெருகிய முறையில் துல்லியமான மதிப்பீடுகளை உருவாக்குகிறது எனவே மதிப்பீடுகள் முந்தைய கோகோமோ மாதிரிகளை விட துல்லியமானவை கோகோமோ II இல் நான்கு துணை மாதிரிகள் உள்ளன என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அவை பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி ஆரம்ப வடிவமைப்பு மாதிரி மறுபயன்பாட்டு மாதிரி மற்றும் பிந்தைய கட்டமைப்பு மாதிரி எனவே இருக்கும் பகுதிகளிலிருந்து மென்பொருள் உருவாக்கும்போது பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி பயன்படுத்தப்படுகிறது சில பகுதிகள் புதியதாக உருவாக்கும்போது ஏற்கனவே இருக்கும் பாகங்கள் என்னவென்று கண்டறிய வேண்டும் இப்பொழுது நீங்கள் பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரியைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இருக்கும் பகுதிகளிலிருந்து மென்பொருள் உருவாக்கப்படும்போது இந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது ஆரம்ப வடிவமைப்பு மாதிரி எனவே தேவைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்போது இந்த துணை மாதிரி பயன்படுத்தப்படுகிறது தேவைகள் மட்டுமே அறியப்பட்டுள்ளன வடிவமைப்பு இன்னும் தொடங்கவில்லை எனில் ஆரம்ப வடிவமைப்பு மாதிரிக்கு செல்லலாம் அதனால்தான் ஆரம்ப என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது மறுபயன்பாட்டு மாதிரி என்பது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கூறுகளை ஒருங்கிணைக்கும் எஃபர்ட் ஐ கணக்கிட பயன்படுகிறது ஏற்கனவே சில கூறுகள் சில குறியீடு அல்லது சில தரவுத்தளங்கள் உள்ளன எனில் அவற்றை மற்றொரு பயன்பாட்டில் மீண்டும் பயன்படுத்தப்படலாம் பின்னர் மறுபயன்பாட்டு மாதிரியைப் பயன்படுத்தலாம் எனவே மறுபயன்பாட்டு மாதிரி சில மறுபயன்பாட்டு கூறுகளை ஒருங்கிணைக்கும் எஃபர்ட் ஐ கணக்கிடப் பயன்படுகிறது அடுத்தது பிந்தைய கட்டமைப்பு மாதிரி இது சிஸ்டம் கட்டமைப்பு வடிவமைக்கப்பட்டவுடன் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் சிஸ்டம் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கக்கூடியதாக இல்லை எனவே சிஸ்டம் கட்டமைப்பு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் சிஸ்டம் பற்றிய கூடுதல் தகவல்களும் கணினி பற்றிய கூடுதல் தகவல்களும் கிடைக்கும்போது இந்த பிந்தைய கட்டமைப்பு மாதிரியைப் பயன்படுத்தலாம் அதனால்தான் பெயர் பிந்தைய அல்லது பிந்தைய கட்டமைப்பு எனப்படுகிறது மேலும் கட்டமைப்பு ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கூடுதல் தகவல்கள் ஏற்கனவே கிடைக்கின்றன அதனால்தான் இப்போது மாதிரியை உருவாக்க வேண்டும் மற்றும் செலவு போன்றவற்றை மதிப்பிட வேண்டும் எனவே இந்த கட்டமைப்பு தயாரிக்கப்பட்ட பின்னர் இது பிந்தைய கட்டமைப்பு மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இங்கே சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது யாதெனில் பயன்பாட்டு அமைப்பு மாதிரி பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இது மாறும் மொழிகள் தரவு தளங்கள் நிரலாக்க தரவு தளங்கள் அடிப்படை நிரலாக்கம் முதலியவற்றைப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அமைப்புகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் ஆரம்ப வடிவமைப்பு மாதிரி செயல்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்ட சிஸ்டம் தேவைகள் மற்றும் வடிவமைப்பு விருப்பங்களின் அடிப்படையில் ஆரம்ப எஃபர்ட் மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது மறுபயன்பாட்டு மாதிரி என்பது மீண்டும் பயன்படுத்தப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்ட குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டது மேலும் இது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கூறுகளை அல்லது தானாக உருவாக்கப்பட்ட குறியீட்டை ஒருங்கிணைப்பதற்கான எஃபர்ட் க்கு பயன்படுத்தப்படுகிறது பிந்தைய கட்டமைப்பு மாதிரி என்பது மூலக் குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டது இது சிஸ்டம் வடிவமைப்பு விவரக்குறிப்பை அடிப்படையாகக் கொண்ட வளர்ச்சி முயற்சிகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது எனவே கோகோமோ 81 இல் DSI என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம் DSI என்பது வழங்கப்பட்ட மூல வழிமுறைகள் என்பதாகும் ஆனால் கோகோமோ II இல் SLOC மூல கோடுகள் குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது நம்மிடம் உள்ளது எனவே இந்த வழங்கப்பட்ட மூல வழிமுறைகள் SLOC உடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஆனால் ஒரு வித்தியாசம் உள்ளது முக்கிய வேறுபாடு என்னவென்றால் சோர்ஸ் லைன் ஆப் கோட் இல் பல பிசிக்கல் லைன்ஸ் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இஃப் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இந்த இஃப் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் குறியீட்டின் மூல வரிகளாக மட்டுமே கணக்கிடப்படும் ஆனால் இது பல வழங்கப்பட்ட மூல வழிமுறைகளாகக் கருதப்படலாம் இது DSI மற்றும் SLOC க்கு இடையிலான முக்கியமான வேறுபாடு இப்பொழுது முக்கிய மாதிரி என்ன எந்த மாதிரிக்கு கோகோமோ II ஐப் பயன்படுத்துவதன் மூலம் எஃபர்ட் ஐ எவ்வாறு மதிப்பிட முடியும் என்பதைப் பார்ப்போம் முக்கிய மாதிரி கூறுகிறது ஒரு நபர் மாதங்களில் pm என்பது எஃபர்ட் A ஒரு மாறிலி அதன் மதிப்பு 2 94 அளவு என்பது ஆயிரக்கணக்கான குறியீடுகளின் வரிகளின் எண்ணிக்கை sf என்பது அளவுகோல் காரணி என அழைக்கப்படுகிறது இது இங்கே அடுக்கு என எடுத்துக் கொள்ளப்படுகிறது மற்றும் இந்த em தான் என்ன அவை எஃபர்ட் பெருக்கிகள் அவை இடைநிலை கோகோமோ விஷயத்தில் நாம் பார்த்த எஃபர்ட் பெருக்கிகள் இப்பொழுது முதல் துணை மாதிரியைப் பார்ப்போம் அது ஒரு பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி முன்மாதிரி ப்ராஜெக்ட்கள் மற்றும் விரிவான பயன்பாடு உள்ள ப்ராஜெக்ட்களுக்கு இது பொருந்தும் என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே முன்மாதிரி ப்ராஜெக்ட்களுக்கு இது பொருந்தும் முன்மாதிரி மாதிரிகள் பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எனவே முன்மாதிரி ப்ராஜெக்ட்கள் மற்றும் மறுபயன்பாட்டின் விரிவான நோக்கம் உள்ள ப்ராஜெக்ட்களுக்கு இது பொருந்தும் இது பயன்பாட்டு புள்ளிகள் அல்லது பொருள் புள்ளிகளின் அடிப்படையில் டெவலப்பர் உற்பத்தித்திறனின் நிலையான மதிப்பீடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது எனவே இந்த பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி அதனால்தான் பெயர் பயன்பாடு எனப்படுகிறது டெவலப்பர் உற்பத்தித்திறனின் நிலையான மதிப்பீடுகள் அடிப்படையில் பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி அமைந்துள்ளது டெவலப்பர் உற்பத்தித்திறனின் பயன்பாட்டு புள்ளிகள் அல்லது மாதத்திற்கு பொருள் புள்ளிகள் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது இந்த பயன்பாட்டு புள்ளிகள் என்னவென்று நாம் பார்ப்போம் பயன்பாட்டு புள்ளிகள் பொதுவாக பயன்பாட்டில் உள்ள திரைகளின் எண்ணிக்கை அறிக்கைகளின் எண்ணிக்கை தொகுதிகள் அல்லது கூறுகளின் எண்ணிக்கை போன்றவற்றின் மூலம் கணக்கிடப்படுகின்றன தயவுசெய்து இங்கே குழப்ப வேண்டாம் இந்த பொருள்கள் பொருள் சார்ந்த நிரலாக்கத்துடன் ஒன்றும் தொடர்புடையது இல்லை இங்கே திரைகள் அறிக்கைகள் தொகுதிகள் என்பவை பொருள்களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் எனவே திரைகளின் எண்ணிக்கை அறிக்கைகளின் எண்ணிக்கை தொகுதிகள் அல்லது கூறுகளின் எண்ணிக்கை போன்றவை அவை பொருட்களாகக் கருதப்படலாம் மேலும் நீங்கள் அந்த பொருட்களை எண்ண வேண்டும் எனவே இந்த பொருள்களின் அடிப்படையில் பயன்பாட்டு புள்ளி அல்லது பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையை கணக்கிடலாம் எனவே பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரி கணக்கில் பயன்படுத்தப்படும் கேஸ் கருவிகளை எடுத்துக்கொள்கிறது எனவே இப்பொழுது பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரியைப் பயன்படுத்தி எஃபர்ட் ஐ மதிப்பிடுவதற்கான சூத்திரத்தைப் பார்ப்போம் எனவே பயன்பாட்டு ஒருமித்தல் மாதிரியைப் பயன்படுத்தி எஃபர்ட் ஐ மதிப்பிடுவதற்கான சமன்பாடு பின்வருமாறு வழங்கப்படுகிறது PM என்பது நபர் மாதங்களின் அடிப்படையில் எஃபர்ட் ஆகும் NAP என்பது பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையைக் குறிக்கிறது இது திரைகளின் எண்ணிக்கை அறிக்கைகளின் எண்ணிக்கை தொகுதிகளின் எண்ணிக்கை போன்ற பல்வேறு பொருள்களை கண்டுபிடித்து பயன்படுத்துவதன் மூலம் கணக்கிட முடியும் PROD என்பது உற்பத்தித்திறனைக் குறிக்கிறது எனவே இந்த மாதிரி வரைகலை பயனர் இடைமுகங்கள் மற்றும் நவீன GUI பில்டர் கருவிகளைச் சுற்றி உருவாக்கப்பட்ட மென்பொருள்களுக்கு ஏற்றது இந்த மாதிரி பொருள் புள்ளிகளை ஒரு அளவு மெட்ரிக்காக பயன்படுத்துகிறது எனவே இந்த மாதிரி பயன்பாட்டு புள்ளிகள் அல்லது பொருள் புள்ளிகளை எந்த அளவு மெட்ரிக்காகப் பயன்படுத்துகிறது என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இந்த பொருள் புள்ளியின் நீட்டிப்பு அல்லது பயன்பாட்டு புள்ளி இவை செயல்பாட்டு புள்ளிகளின் நீட்டிப்புகள் ஆகும் நாம் பொருள் அல்லது பொருள் புள்ளி அல்லது பயன்பாட்டு புள்ளி பயன்பாட்டை எண்ண வேண்டும் பொருள் என்பது திரைகள் அறிக்கைகள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை இதை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது மூன்று நிலை எடையுள்ள காரணிகளால் திரைகளின் எண்ணிக்கை அறிக்கைகளின் எண்ணிக்கை தொகுதிகளின் எண்ணிக்கை போன்றவற்றை எண்ணுவதை அடிப்படையாகக் கொண்டது அவை எளிய நடுத்தர அல்லது கடினமானதாக இருக்கலாம் எனவே பயன்பாட்டு புள்ளிகள் அல்லது பொருள்கள் என்பவை அளவு அளவீடுகள் மற்றும் அவை மூன்று நிலை எடையுள்ள காரணிகளால் திரைகள் அறிக்கைகள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டவை எளிய நடுத்தர மற்றும் கடினமானதாக இருக்கலாம் எனவே இப்பொழுது பயன்பாட்டு புள்ளிகளைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் தரவுத்தள நிரலாக்க மொழிகள் அல்லது ஸ்கிரிப்டிங் மொழிகள் போன்ற மொழிகளுடன் இவை மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றன பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கை மூன்று விஷயங்களின் எடையுள்ள மதிப்பீடாகும் பயன்படுத்தப்படுகிற பயன்பாட்டு புள்ளிகள் என்பவை திரைகள் அறிக்கைகள் மற்றும் தொகுதிகளின் மூன்று நிலைகளால் எடையுள்ள காரணி போன்றவற்றின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் அவற்றைக் கண்டுபிடிக்க முடியும் என்று நான் ஏற்கனவே இங்கு கூறியுள்ளேன் பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கை காண்பிக்கப்படும் தனித் திரைகளின் எண்ணிக்கை தயாரிக்கப்பட்ட அறிக்கைகளின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகிய மூன்று விஷயங்களின் எடையுள்ள மதிப்பிடப்பட்ட மதிப்பீடாக இருப்பதை காணலாம் எனவே முதலில் ஒன்றைக் காண்போம் காண்பிக்கப்படும் தனித் திரைகளின் எண்ணிக்கை இங்கே எளிய திரைகள் 1 பொருள் புள்ளியாகவும் மிதமான சிக்கலான திரைகள் 2 ஆகவும் மிகவும் சிக்கலான திரைகள் 3 பொருள் புள்ளிகளாகவும் எண்ணப்படுகின்றன இதேபோல் தயாரிக்கப்படும் அறிக்கைகளின் எண்ணிக்கையும் 1 2 3 அல்லது அதை விட அதிகமான அளவில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அல்லது மதிப்பிடப்படுகின்றன இங்கே 1 2 3 க்கு இடையில் உள்ளதைப் போல திரைகள் மதிப்பிடப்படுகிறது எவ்வாறு அறிக்கைகள் மதிப்பிடப்படலாம் என்பதைப் பார்ப்போம் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் எண்ணிக்கை பின்வருமாறு மதிப்பிடப்படலாம் எளிமையான அறிக்கைகளுக்கு 2 பொருள் புள்ளிகளை எண்ணலாம் மிதமான சிக்கலான அறிக்கைகளுக்கு 5 ஆக எண்ணலாம் மேலும் மிகவும் கடினமாக இருக்கும் அறிக்கைகளுக்கு 8 பொருள் புள்ளிகளை எண்ணலாம் இதேபோல் நாம் மொழிகளில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை தொகுதிகளின் எண்ணிக்கையை எவ்வாறு எண்ணலாம் எனவே தரவுத்தள நிரலாக்கக் குறியீட்டை நிரப்புவதற்கு உருவாக்கப்பட வேண்டிய ஜாவா அல்லது சி பிளஸ் பிளஸ் C போன்ற மொழிகளில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகும் இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றும் 10 பொருள் புள்ளிகளாக எண்ணப்படுகின்றன எனவே ஜாவா அல்லது சி பிளஸ் பிளஸ் C போன்ற மொழிகளைப் பயன்படுத்தி தரவுத்தள நிரலாக்கக் குறியீட்டை நிரப்புவதற்காக அவை உருவாக்கப்பட வேண்டும் அல்லது துணையாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றும் 10 பொருள் புள்ளிகளாக எண்ணப்படுகின்றன பயன்பாட்டு புள்ளி உற்பத்தித்திறனைக் காட்டும் அட்டவணை இதில் உள்ளது எனவே டெவலப்பரின் அனுபவமும் திறனும் 5 புள்ளி அளவில் மதிப்பிடப்படுகின்றன இவை மிகக் குறைந்த குறைந்த பெயரளவு உயர்ந்த மிக உயர்ந்த என்பன ஆகும் இதேபோல் ICASE முதிர்வு திறன் இது மிகக் குறைவாகவும் குறைவாகவும் பெயரளவில் உயர்ந்ததாகவும் மிக அதிகமாகவும் இருக்கலாம் இவை உற்பத்தித்திறனின் மதிப்புகள் ஆகும் அதாவது டெவலப்பரின் அனுபவமும் திறனும் மிகக் குறைவாகவும் முதிர்ச்சியும் திறனும் மிகக் குறைவாக இருந்தால் 4 காரணிகளை பயன்படுத்தலாம் இது எண்ணிக்கை எனவே இங்கே உற்பத்தித்திறன் மாதத்தால் வகுக்கப்பட்டு பயன்பாட்டு புள்ளிகளின் எண்ணிக்கையாகக் கருதப்படுகிறது இதேபோல் டெவலப்பரின் அனுபவமும் திறனும் குறைவாக இருந்தால் முதிர்ச்சி மற்றும் திறன் குறைவாக இருக்கும் பின்னர் உற்பத்தித்திறன் 7 ஆக கணக்கிடப்படுகிறது எனவே இதுதான் போஹம் ஏற்கனவே தயாரித்திருப்பது இந்த மதிப்புகள் என்னென்ன தரவுகளை வித்தியாசமாக எடுத்துக்கொள்வதன் மூலமும் பல ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதன் மூலமும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளன இப்போது ஸ்கேல் டிரைவர்களைப் பற்றி பார்ப்போம் நான் ஏற்கனவே உங்களுக்குக் காட்டியுள்ளபடி ஆரம்ப செயல்பாட்டில் உள்ள காரணி ஸ்கேல் டிரைவர் என்று அழைக்கப்படும் இப்பொழுது இந்த ஸ்கேல் காரணி எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஸ்கேல் டிரைவர் அல்லது எக்ஸ்போனன்ட் பாகங்கள் இதுபோன்று கணக்கிடப்படுகின்றன இது ஒரு ப்ராஜெக்ட்டின் நேரம் மற்றும் செலவுக்கு பங்களிக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் எஃபர்ட் சமன்பாட்டில் பயன்படுத்த வேண்டிய அடுக்கை தீர்மானிக்கும் அளவிலான இயக்கிகள் ஸ்கேல் டிரைவர்கள் மாற்றப்படுகின்றன அவை கோகோமோ 81 இன் வளர்ச்சி முறைகளை மாற்றியுள்ளன கோகோமோ 81 இல் நாம் மூன்று மேம்பாட்டு முறைகளைக் கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தோம் ஆர்கானிக் அரை பிரிக்கப்பட்ட மற்றும் எம்பெடெட் ஆகியவைகள் ப்ராஜெக்ட்டில் உள்ளன ஆனால் கோகோமோ II இல் ஸ்கேல் டிரைவர்கள் பயன்படுத்தப்பட்டன மேலும் அவை கோகோமோ 81 இன் மூன்று மேம்பாட்டு முறைகளையும் மாற்றியமைத்தன கோகோமோ II இல் பயன்படுத்தக்கூடிய 5 அளவிலான இயக்கிகள் யாவை அவை பின்வருமாறு முன்னுரிமை மேம்பாட்டு நெகிழ்வுத்தன்மை கட்டமைப்பு அல்லது இடர் தீர்மானம் அணி ஒத்திசைவு மற்றும் செயல்முறை முதிர்ச்சி என்பவையாகும் பின்னர் நாம் அடுத்த மாடலுக்கு வருவோம் அந்த ஆரம்ப வடிவமைப்பு மாதிரி மற்றும் கட்டமைப்பிற்கு பிந்தைய மாதிரி எனவே இங்கே எஃபர்ட் பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது சுற்றுச்சூழல் பெருக்கிகள் என்பவை தயாரிப்பு தளம் மக்கள் மற்றும் ப்ராஜெக்ட் காரணிகளாக இருக்கலாம் அளவு என்பது பொதுவாக மதிப்பிடப்பட்ட அடிப்படை அளவு மற்றும் கணக்கில் மறுபயன்பாடு மற்றும் நிலையற்ற விளைவுகளை எடுத்துக்கொள்கிறது செயல்முறை அளவிலான காரணிகள் என்பவை கட்டுப்பாடுகள் இடர் கட்டமைப்பு அணி முதிர்வு காரணிகள் ஆகும் The schedule can be calculated in early design and post architecture model as follows ஆரம்ப வடிவமைப்பு மற்றும் பிந்தைய கட்டமைப்பு மாதிரியில் அட்டவணையை பின்வருமாறு கணக்கிடலாம் இங்கே இவை செயல்முறை அளவுகோல்கள் கட்டுப்பாடுகள் இடர் கட்டமைப்பு குழு மற்றும் முதிர்வு காரணிகள் ஆகும் இப்பொழுது மற்றொரு அணுகுமுறையைப் பார்ப்போம் COCOMO II என்பது அளவிடுதல் அடுக்கு அணுகுமுறை எனவே இங்கே பெயரளவு நபர் மாதங்கள் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி B கணக்கிடப்படுகிறது B மதிப்பு 0 91 முதல் 1 23 வரை இருக்கலாம் ஐந்து அளவிலான காரணிகள் உள்ளன மற்றும் ஆறு மதிப்பீட்டு நிலைகளைப் பார்ப்போம் ஐந்து அளவிலான காரணிகள் என்பவை முன்னுரிமை மேம்பாட்டு நெகிழ்வுத்தன்மை கட்டமைப்பு அல்லது இடர் தீர்மானம் குழு ஒத்திசைவு மற்றும் செயல்முறை எஃபர்ட் போன்றஆறு மமதிப்பீட்டு நிலைகள் உள்ளன எனவே இந்த ஆறு செயல்முறை எஃபர்ட் கள் SEI CMM மாதிரியிலிருந்து பெறப்பட்டதாகும் இது திறன் முதிர்வு மாதிரி இவை சிக்கல்களைச் செய்யும்போது குறிப்பிடப்படும் குறியீடுகள் ஆகும் எனவே இந்த ஐந்து அளவிலான காரணிகளுக்கான ஆறு மதிப்பீட்டு நிலைகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் எனவே ஆறு மதிப்பீட்டு நிலைகள் மிகக் குறைந்த குறைந்த பெயரளவு உயர் மிக உயர்ந்த மற்றும் கூடுதல் உயர் போன்றவை ஆகும் PREC FLEX RESL TEAM PMAT மற்றும் பல போன்ற குறியீடுகளை நாம் இங்கு பயன்படுத்தியுள்ளோம் எனவே அவை இங்கே காட்டப்பட்டுள்ள அளவிலான காரணிகள் 6 அளவுகோலில் மதிப்பிடப்படுகின்றன 6 புள்ளி அளவு மற்றும் PMAT எனப்படுகிறது இது CMM அல்லது CMMI யில் எடையுள்ள தொகையில் 18 KPA சாதனை நிலைகளில் இருக்கும் மறுபயன்பாட்டு மாதிரி என்று அடுத்த மாதிரியைப் பார்ப்போம் எனவே மறுபயன்பாட்டு செலவுகள் பொதுவாக மறுபயன்பாட்டு செலவு மதிப்பீட்டை மதிப்பிடுவதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் மற்றும் ஒருங்கிணைப்பதற்கும் மேல்நிலைகளைக் கருதுகிறது எனவே சிறிய மாற்றங்கள் கூட விகிதாசாரமற்ற பெரிய செலவுகளை உருவாக்குகின்றன எனவே அவை முன்பே கவனித்துக்கொள்ளப்பட வேண்டியவை ஆகும் இந்த மறுபயன்பாட்டு மாதிரி ஒரு கருப்பு பெட்டி குறியீட்டை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இது எந்த மாற்றமும் இல்லாமல் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது புதிய குறியீட்டை ஒருங்கிணைக்க மாற்றியமைக்க வேண்டிய குறியீடு ஆகும் எனவே இந்த மறுபயன்பாட்டு மாதிரி இரண்டு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது மாற்றமின்றி மீண்டும் பயன்படுத்தப்படும் கருப்பு பெட்டி குறியீடு மற்றும் புதிய குறியீட்டை ஒருங்கிணைக்க அதை மாற்றியமைக்க வேண்டிய குறியீடு என்பவகையாகும் இந்த மறுபயன்பாட்டு மாதிரிக்கு இரண்டு பதிப்புகள் உள்ளன ஒன்று கருப்பு பெட்டி மறுபயன்பாட்டு மாதிரி மற்றொன்று குறியீடு மாற்றப்படாத கருப்பு பெட்டி மறுபயன்பாட்டு மாதிரி பின்னர் எஃபர்ட் மதிப்பீடு கணக்கிடப்படுகிறது வெள்ளை பெட்டி மறுபயன்பாட்டு மாதிரியில் குறியீடு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது பின்னர் எஃபர்ட் ஐ மதிப்பிடலாம் ஒரு அளவு மதிப்பீடு என்பது புதிய மூலக் குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கையுடன் கணக்கிடப்படுகிறதற்கு சமமாகும் இது புதிய குறியீட்டிற்கான அளவு மதிப்பீட்டை சரிசெய்கிறது இது மறுபயன்பாட்டு மாதிரியில் நடக்கிறது மறுபயன்பாட்டு மதிப்பீடுகள் இதுபோன்றவை நாம் இரண்டு சாத்தியங்களைக் காண்போம் உருவாக்கப்பட்ட அல்லது மீண்டும் பயன்படுத்தப்பட்ட குறியீட்டிற்கு நபர் மாதம் என்றால் நபர் மாதத்தில் எஃபர்ட் இங்கே ASLOC என்பது உருவாக்கப்பட்ட குறியீட்டு வரிகளின் எண்ணிக்கை AT என்பது தானாக மாற்றம் உருவாக்கப்பட்ட குறியீட்டின் சதவீதமாகும் ATPROD என்பது இந்த குறியீட்டை ஒருங்கிணைப்பதில் பொறியாளர்களின் உற்பத்தித்திறன் மற்றும் குறியீட்டைப் புரிந்துகொண்டு ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கும் போது இந்த சமன்பாடு மாறுகிறது எனவே இங்கே ESLOC க்கு என்பது இங்கே ஏற்கனவே நாம் ASLOC எடுத்துள்ளோம் AT ஐ நாம் முன்பே எடுத்துள்ளோம் ASLOC என்பது உருவாக்கப்பட்ட குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கை AT என்பது தானாக உருவாக்கப்படும் குறியீட்டின் சதவீதம் அவை பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அவை வழக்கம் போல் உள்ளன மேலும் AAM என்பது இங்கே ஒரு புதிய சொல் ஆகும் எனவே இது தழுவல் சரிசெய்தல் பெருக்கி ஆகும் இது மறுபயன்படுத்தப்பட்ட குறியீட்டை மாற்றுவதற்கான செலவு குறியீட்டை எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதைப் புரிந்துகொள்வதற்கான செலவு மற்றும் முடிவெடுக்கும் போது மறுபயன்பாட்டு செலவு ஆகியவற்றிலிருந்து கணக்கிடப்படுகிறது எனவே குறியீட்டைப் புரிந்துகொண்டு ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கும் போது இந்த E ஐ கணக்கிட முடியும் மேலும் ESLOC ஐ கணக்கிட முடியும் இப்பொழுது கடைசி மாதிரி பிந்தைய கட்டமைப்பு நிலையைக் காண்போம் இது ஆரம்ப வடிவமைப்பு மாதிரியின் அதே சமன்பாட்டை பயன்படுத்துகிறது ஆனால் 7 தொடர்புடைய பெருக்கிகளைக் காட்டிலும் 17 உடன் தொடர்புடையது முந்தையதைப் பாருங்கள் இந்த ஆரம்ப வடிவமைப்பு மாதிரியில் E அல்லது இந்த முந்தைய மாதிரி மன்னிக்கவும் உண்மையில் 7 தொடர்புடைய பெருக்கிகள் உள்ளன முந்தைய வடிவமைப்பு மாதிரியில் 7 தொடர்புடைய பெருக்கிகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் பிந்தைய கட்டமைப்பு மாதிரியில் 17 பெருக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன குறியீடு அளவு பின்வருமாறு மதிப்பிடப்பட்டுள்ளது முதலில் புதிய குறியீட்டு வரிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கப்படுகிறது பின்னர் புதிய குறியீட்டிற்கு சமமான எண்ணிக்கையிலான வரிகளை மதிப்பிடலாம் இது நாம் ஏற்கனவே காட்டியபடி மறுபயன்பாட்டு மாதிரியைப் பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது தேவைகளின் மாற்றங்களின்படி மாற்றப்பட வேண்டிய குறியீட்டு வரிகளின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்ய வேண்டும் தேவை மாறும்போதெல்லாம் சில வரிகளை அல்லது சில குறியீட்டை மாற்ற வேண்டியிருக்கும் எனவே தேவைகளின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டிய குறியீட்டின் வரிகளின் எண்ணிக்கையை மதிப்பீடு செய்ய வேண்டும் இப்பொழுது கோகோமோ II அளவிலான காரணிகளைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் ஐந்து அளவிலான காரணிகள் இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது ஏற்கனவே நாம் முன்பு பார்த்தது இந்த ஐந்து காரணிகளும் சிஸ்டம் அளவிற்கு குறிப்பாக உணர்திறன் கொண்டதாகத் தோன்றுகின்றன எனவே முன்னுரிமை என்பது எந்தப் அளவில் கடந்த கால எடுத்துக்காட்டுகளில் இதேபோன்ற நிகழ்வுகளைக் முன்பே கையாளப்பட்ட கலந்தாலோசிக்கப்பட்ட அளவைக் குறிக்கின்றன எனவே இந்த கடந்தகால செயல் எடுத்துக்காட்டுகளை எந்த அளவிற்கும் ஆலோசிக்க முடியும் அபிவிருத்தி நெகிழ்வுத்தன்மை ப்ராஜெக்ட்டை செயல்படுத்தும்போது இருக்கும் ஒரு நெகிழ்வுத்தன்மையின் அளவைக் குறிக்கிறது எனவே பல தடைகள் உள்ளனவா அல்லது முற்றிலும் நெகிழ்வானதா என்பதை செயல்படுத்தும் போது முடிவு எடுக்க முடியும் சுதந்திரமாக இருப்பதற்கு எந்தவிதமான தடைகளும் இல்லை என்பதால் இந்த செயலாக்கத்தை நாமே செய்யலாம் எனவே ப்ராஜெக்ட்டை செயல்படுத்தும்போது இருக்கும் நெகிழ்வுத்தன்மையைக் மேம்பாட்டு நெகிழ்வுத்தன்மை குறிக்கிறது ஆர்கிடெக்சர் ரிஸ்க் ரெசல்யூசன் என்பது தேவைகள் பற்றிய நிச்சயமற்ற தன்மையின் அளவை கூறுகிறது எனவே இந்த தேவைகள் உங்களுக்கு தெளிவானவை அல்ல தேவைகள் மிகவும் உறுதியாக இல்லை தேவைகள் உறுதியாக இல்லை எனவே RESL ஆல் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் மற்றும் குழு உறுப்பினர்களிடையே ஒத்த குழு ஒத்திசைவு பற்றிய நிச்சயமற்ற நிலை என்ன மற்றும் செயல்முறை முதிர்ச்சி ஆகியவற்றை CMMI திறன் முதிர்வு மாதிரி ஒருங்கிணைப்பால் மதிப்பிட முடியும் எனவே கோகோமோ II அளவிலான காரணிகள் வெவ்வேறு காரணிகளாகும் எனவே இவை இயக்கிகளாக இருக்கும்போது 1 2 3 5 6 அளவுகோல் ஆகும் அவை 6 அளவுகோலாக மதிப்பிடப்பட்டிருப்பதைக் காணலாம் மேலும் இவை வழங்கப்பட்ட மதிப்புகள் இப்பொழுது அளவிலான காரணியைப் பயன்படுத்துவதற்கு சில எடுத்துக்காட்டுகளை விரைவாக எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக ஒரு மென்பொருள் மேம்பாட்டுக் குழு ஒரு பயன்பாட்டை உருவாக்குகிறது இது ஏற்கனவே உருவாக்கிய முந்தையவற்றுடன் மிகவும் ஒத்திருக்கிறது ஏற்கனவே அவர்கள் இதே போன்ற பயன்பாடுகளை உருவாக்கியுள்ளனர் எனவே இப்பொழுது இதேபோன்ற பயன்பாட்டை உருவாக்கலாம் இது மிகவும் துல்லியமான மென்பொருள் பொறியியல் ஆவணம் மிகவும் கண்டிப்பான தேவைகளை சரி செய்கிறது மிகவும் துல்லியமான மென்பொருள் பொறியியல் ஆவணம் மிகவும் கண்டிப்பான தேவையை முன்வைக்கிறது எனவே PREC இல் முன்மாதிரி மிக உயர்ந்தது என்று கூறப்படுகிறது இப்பொழுது முன்மாதிரி மிக அதிகமாக உள்ளது மற்றும் அதிக மதிப்புக்கு இது 1 24 ஒருவேளை அதிக மதிப்பு இது முன்னோடி உயர் மதிப்புக்கு மிக உயர்ந்தது 1 24 என்பதைக் காண்க அதேபோல் நெகிழ்வுத்தன்மை மிகக் குறைவு என்று கூறப்படுகிறது நெகிழ்வுத்தன்மை குறைவாக இருப்பதை காணலாம் மற்றும் மதிப்பு 5 நல்ல செய்தி என்னவென்றால் தேவைகள் மாற்ற வாய்ப்பில்லை என்பதுடன் அது மாறாது எனவே RESL 2 83 மதிப்புக்கு அதிகமாக உள்ளது இங்கே RESL ஐக் காணலாம் இது 2 83 ஆகும் எனவே RESL 2 83 ஆகும் ஆனால் அணி இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது எனவே அணி மதிப்பு அதிகமாக உள்ளது அதிக அளவில் என்றால் எவ்வளவு உயர் மதிப்பு 2 19 எனவே நாம் இங்கே 2 19 ஐக் காட்டியுள்ளோம் ஆனால் செயல்முறைகள் மிகவும் முறைசாராவை எனவே PMAT குறைவாக உள்ளது மற்றும் PMAT க்கு குறைந்த மதிப்பு 6 24 ஆகும் இப்பொழுது அளவிலான காரணியைக் கண்டுபிடிக்கலாம் அளவிலான காரணி sf க்கான அளவு சமன்பாடு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இது 0 91 பிளஸ் 0 01 க்கு சமம் 1 24 5 07 2 83 2 19 மற்றும் 6 24 ஆகிய நான்கு மதிப்புகள் பெருக்கப்படும் எனவே எளிமைப்படுத்தும்போது 1 0857 கிடைக்கும் ஒரு அமைப்பில் சிஸ்டம் இருந்தால் அல்லது ஒரு சிஸ்டத்தில் 10 kloc இருந்தால் மதிப்பீடு எவ்வளவு இருக்கும் அடிப்படை மதிப்பீடு என்னவென்றால் கணினியில் 10 kloc உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே மதிப்பீடு எவ்வளவு இருக்கும் பெறப்பட்ட மதிப்பு 2 புள்ளி மதிப்பு 2 94 பெருக்கல் அளவு 10 அடுக்கு அதிவேக காரணி 1 0857 ஆகும் எனவே எளிமைப்படுத்தும்போது நமக்கு 35 8 நபர் மாதங்கள் கிடைக்கும் எனவே எக்ஸ்பொனன்சியேசன் பயன்படுத்துவது அதனுடைய அடுக்கை பெரிய பயன்பாடுகளுக்கான மதிப்பீடுகளுக்கு விகிதாசாரமாக சேர்க்கிறது இவை தான் இந்த அளவிலான காரணிகளைத் தவிர முந்தைய ஐந்து அளவிலான காரணிகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எஃபர்ட் பெருக்கிகள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன RCPX போன்ற கோகோமோ II இல் பயன்படுத்தும் எஃபர்ட் பெருக்கிகள் பின்வருமாறு அதாவது தயாரிப்பு நம்பகத்தன்மை மற்றும் சிக்கலானது RUSE என்றால் தேவையான மறுபயன்பாடு PDIF என்பது இயங்குதள சிரமம் PERS என்பது பணியாளர்கள் திறன் FCIL என்பது கிடைக்கின்ற வசதிகள் SCED என்பது அட்டவணை அழுத்தம் எனவே இவை மதிப்பீடு செய்யப்பட வேண்டிய வெவ்வேறு எஃபர்ட் பெருக்கிகள் அவற்றின் மதிப்புகள் எவ்வளவு என்பது கொடுக்கப்பட்டுள்ளன ஒருவேளை 7 அளவு என்றால் 1 2 3 4 5 6 7 ஆம் எஃபர்ட் பெருக்கிகளின் மதிப்புகள் 7 புள்ளி அளவில் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றைப் பயன்படுத்தலாம் இன்னும் ஒரு உதாரணத்தை விரைவாக எடுப்போம் ஒரு புதிய ப்ராஜெக்டை செய்ய வேண்டும் ஒரு புதிய ப்ராஜெக்ட் உருவாக்கப்பட வேண்டும் அது சில காலமாக ஆர்கனைசேஷன் கையாண்டு வரும் பண்புகளில் பெரும்பாலானவற்றைப் போன்றது இதேபோன்ற ப்ராஜெக்டை அவர்கள் ஏற்கனவே உருவாக்குவதற்கு முன் பின்வருவனவற்றை தவிர்க்க வேண்டும் தவிர்க்கவேண்டிய விதிவிலக்குகள் என்ன உற்பத்தி செய்யப்படும் மென்பொருள் விதிவிலக்காக சிக்கலானது மற்றும் பாதுகாப்பு சிக்கலான அமைப்பில் பயன்படுத்தப்படும் என்பதாகும் மென்பொருள் தற்போது பீட்டா நிலையில் இருக்கும் ஒரு புதிய இயக்க முறைமையுடன் இடைமுகமாக இருக்கும் மேலும் இதைச் சமாளிப்பதற்காக வேலைக்கு ஒதுக்கப்பட்ட குழு விதிவிலக்காக நல்லதாகக் கருதப்படுகிறது ஆனால் இந்த வகை மென்பொருளில் நிறைய அனுபவம் இல்லை இப்பொழுது நாம் மதிப்பிட வேண்டும் எனவே இங்கே RCPX மிக அதிகமாக உள்ளது அது 1 91 PDIF மிக அதிகமாக 1 81 PERS கூடுதல் உயர் 0 50 மற்றும் PREX பெயரளவு 1 0 ஆகும் எனவே இந்த மதிப்புகள் அந்த அட்டவணையிலிருந்து பெறலாம் மற்ற அனைத்து காரணிகளும் பெயரளவிலானவை மற்றும் மதிப்பீடு 35 8 நபர் மாதம் என்று கூறப்படுகிறது எடுத்துக்காட்டாக எஃபர்ட் 35 8 நபர் மாதங்களாக மதிப்பிடப்படுகிறது என வைத்துக்கொள்வோம் இந்த எஃபர்ட் ஆல் பெருக்கிகள் மூலம் திருத்தப்பட்ட மதிப்பீடு எவ்வளவு ஆகிறது இந்த பெருக்கிகள் 35 8 பெருக்கம் எனவே இது 61 9 நபர் மாதங்களாக கொடுக்கிறது எனவே இந்த வழியில் கோகோமோ II ஐப் பயன்படுத்தி ஆரம்ப மதிப்பீடுகளைச் செம்மைப்படுத்த எஃபர்ட் பெருக்கிகள் மற்றும் அளவிடுதல் காரணிகளைப் பயன்படுத்தலாம் எனவே இன்னொரு சமன்பாட்டை பார்க்க இன்னொரு உதாரணத்தை எடுத்துள்ளோம் அனைத்து பெயரளவு செலவு இயக்கிகள் மற்றும் அளவிலான இயக்கிகள் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு EAF இருக்கும் நாம் EAF ஐ எஃபர்ட் சரிசெய்தல் காரணியை முன்பே விவாதித்தோம் இது 1 0 மற்றும் அடுக்கு E 1 0997 ஆகும் எனவே ஏற்கனவே EAF கணக்கிட்டுள்ள விஷயங்கள் 1 0 ஆகவும் அடுக்கு E 1 0999 ஆகவும் கணக்கிடப்படுகிறது எனவே அனைத்து பெயரளவு செலவு இயக்கிகள் மற்றும் அளவிலான இயக்கிகள் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்கனவே EAF மதிப்பு 1 0 ஆகவும் எக்ஸ்பொனென்ட மதிப்பு E 1 0997 ஆகவும் கணக்கிடப்பட்டுள்ளது இந்த ப்ராஜெக்ட் 8000 மூலக் கோடுகளைக் கொண்டிருக்கும் என்று கருதப்படுகிறது பின்னர் நாம் எஃபர்ட் ஐ மதிப்பிட வேண்டும் எனவே முந்தைய சமன்பாடுகளைப் பயன்படுத்தி கோகோமோ II 28 9 நபர் மாதங்களை மதிப்பிடுகிறது இப்பொழுது நாம் அதை முடிக்க வேண்டும் எனவே அதை எவ்வாறு முடிக்க முடியும் எனவே கோகோமோ II இந்த எஃபர்ட் ஐ 28 9 நபர் மாதமாக மதிப்பிடுகிறது கோகோமோ II இந்த எஃபர்ட் ஐ முடிக்க 28 9 நபர்களின் மாத எஃபர்ட் கள் தேவை என்று மதிப்பிடுகிறது எனவே இப்பொழுது அதை நாம் திருத்தலாம் எனவே எஃபர்ட் எவ்வளவு என்பதற்கு சமம் அதாவது கட்டுப்பாட்டின் மதிப்பு 2 94 ஆகும் இது EAF எஃபர்ட் சரிசெய்தல் காரணிக்குள் 1 ஆகும் மூலக் குறியீடு என்பதற்கு 1 ஆகும் இந்த மூலக் குறியீடு என்ன என்பதைப் பாருங்கள் 8000 மூல கோடுகள் எனவே இந்த வழியில் கோகோமோ II 28 9 ஐ எவ்வாறு மதிப்பிடுகிறது என்பதைப் பாருங்கள் இது அனைத்து பெயரளவு செலவு இயக்கிகளையும் கொண்ட ஒரு ப்ராஜெக்ட் ஆகும் EAF 1 எக்ஸ்பொனென்ட மதிப்பு 1 0997 மற்றும் மூல கோடுகள் 8000 ஆகும் எனவே ப்ராஜெக்ட் அளவு 8000 மூல கோடுகள் கோகோமோ II ஐப் பயன்படுத்தி எஃபர்ட் ஐ மதிப்பிட வேண்டும் எனவே இது எளிய சமன்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் இது EAF பெருக்கல் மூலக் கோடுகள் அடுக்கு எக்ஸ்போனெண்ட் எனவே ஒரு மதிப்பு 2 90 ஆகவும் EAF 1 0 க்கு சமமாகவும் அளவு 8000 மூலக் கோடு என்றால் 8 kloc என்றும் அடுக்கு எக்ஸ்பொனென்ட பகுதி அடுக்கு பகுதி என்பது 1 0997 இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் வைத்து நாம் நபர் மாதங்களில் எஃபர்ட் ஐ பெறலாம் எனவே தீர்க்கும்போது சுமார் 28 9 நபர் மாதங்கள் கிடைக்கும் எனவே இந்த ப்ராஜெக்ட்டை உருவாக்குவதற்கு கோகோமோ II தோராயமாக 28 9 நபர் மாதங்கள் தேவைப்படும் என கணக்கிடுகிறது எனவே இறுதியாக கோகோமோ II இன் அடிப்படைகளைப் பற்றி விவாதித்தோம் கோகோமோ II இன் பல்வேறு துணை மாதிரிகள் பற்றி விளக்கினோம் கோகோமோ II அளவிலான காரணிகள் மற்றும் எஃபர்ட் பெருக்கிகளை வழங்கினோம் கோகோமோ II மாதிரியைப் பயன்படுத்தி எஃபர்ட் மற்றும் செலவை மதிப்பிடுவதில் சில எடுத்துக்காட்டுகளைத் பார்த்தோம் இந்த புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை எடுத்துள்ளோம் மிக்க நன்றி